கடைசி வகுப்பில் டிஜிட்டல் டு அனலாக் மாற்றத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டோம் மேலும் வெயிட்டட் ரெசிஸ்டர் அடிப்படையிலான டிஏசி மற்றும் பைனரி லேடர் ஏணி அடிப்படையிலான டிஏசி பற்றி விவாதித்தோம் இந்த வகுப்பில் டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் சர்க்யூட்டுக்கு வேறு சில முக்கிய அம்சங்களைப் பார்ப்போம் இதில் நாம் எப்படி நாம் ஏன் ஒரு பஃபர் ஆம்ப்ளிபையர் பயன்படுத்த வேண்டும் மற்றும் ஒரு டிஏசி சர்க்யூட் எந்த வகையான பஃபர் ஆம்ப்ளிபையர் பயன்படுத்துகிறது என்பதைப் பார்ப்போம் மேலும் பஃபர் ஆம்ப்ளிபையரைத் தவிர வேறு சில கூடுதல் சர்க்யூட்டுகள் உள்ளன அவை முழு அளவிலான டிஏசி செயல்பாட்டிற்கு தேவைப்படும் மேலும் பல சிக்னல்கள் அனலாக் ஆக மாற்றப்பட வேண்டும் என இருந்தால் நாம் ஒரு சாத்தியமான திட்டத்தின் மூலம் மாற்றத்திற்குத் தேவையான டிஏசியின் எண்ணிக்கையைக் குறைக்கலாம் மேலும் நாம் இங்கு சில பர்ஃபாமென்ஸ் இஸ்யூஸ்களை பற்றி விவாதிப்போம் மேலும் ADC ஐப் பற்றி பார்க்கும்போது ADC உடன் சேர்ந்து நாம் கூடுதல் பர்ஃபாமென்ஸ் இஸ்யூஸ்களை சேர்த்து பார்ப்போம் பின்னர் நாம் ஒரு பிராக்டிகல் ஐ DAC 0808 பற்றி பார்ப்போம் இப்போது கடைசி வகுப்பில் ஏணியை அடிப்படையாகக் கொண்ட டிஏசி வெயிட்டட் ரெசிஸ்டர்ஸ் அடிப்படையிலான டிஏசியுடன் ஒப்பிடும்போது அதிக விரும்பப்படுவதாக பார்த்தோம் எனவே அந்த ஏணி அடிப்படையிலான டிஏசியில் டெர்மிநேட் செய்த ரெசிஸ்டர் ஐ பொறுத்து லோட் அவுட்புட் வோல்டேஜ் மாறுகிறது எனவே 2 ஆர் டெர்மிஷேன் இருந்தால் ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் இருக்கும் மிக அதிக இன்புட் மிக அதிக ரெசிஸ்டன்ஸ் டெர்மினேஷன் இருந்தால் வேறொரு வோல்டேஜ் ஃபுல் ஸ்கேல் வோல்டேஜ்ற்கு மிக அருகாமையில் கிடைக்கும் லோட் வேறுபட்டால் மாறுபடும் எனவே லோட் மாறுபாட்டுடன் இதுபோன்ற சூழ்நிலையில் டிஜிட்டல் இன்புட்டை தவறாக எடுத்துக் கொள்ளக் கூடும் இதன் மூலம் லோட்களின் மாறுபாடு அனலாக் அவுட்புட்டை பாதிக்காதவாறு ஒரு ஏற்பாட்டை நாம் கொண்டிருக்க வேண்டும் இதற்காக ஒரு பஃபர் சர்க்யூட் போடலாம் மேலும் ஆம்பிளிஃபிகேஷன் தேவைப்பட்டால் அதற்காக பஃபர் ஆம்ப்ளிபையர் ஏணியின் அவுட்புட்டில் வைக்கப்படலாம் என்பது தெளிவாகிறது லோடிங் காரணமாக வோல்டேஜ் மாறுகின்றது என்பதை நாம் பார்க்கிறோம் அது சரியானது அல்ல அதற்கு நிகரான டிஜிட்டல் இன்புட் என்னவென்பது நமக்கு சரியாக தெரியாது அங்கு வேறு ஒரு இன்புட்டு இருந்திருக்கலாம் எனவே அந்த இண்டெகிரைடி ஒருமைப்பாடு இல்லாமல் போகிறது இந்த நேரத்தில் இதைத் தான் நாம் கருத்தில் கொள்கிறோம் எனவே பஃபர் என்பது ஒரு இடையில் உள்ள சர்க்யூட் அது ஒரு சர்க்யூட்டை மற்றொரு சர்க்யூட்டிலிருந்து விளக்குகிறது அல்லது தனிமை படுத்துகிறது எனவே நாம் இங்கு விவாதிக்கும் சர்க்யூட் ஒரு ஆபரேஷனல் ஆம்ப்ளிபையர் ஆப் ஆம்ப் அடிப்படையிலான சர்க்யூட் மற்றும் இங்கு அது நான் இன்வேர்டிங் மோடில் கனெக்ட் செய்யப்பட்டுள்ளது மற்றும் அதன் கேய்ன் 1 எனவே இது ஒரு மிக அதிகமான இன்புட் இம்பெடன்ஸ் மற்றும் அது சர்க்யூட்டை லோட் செய்யவில்லை மற்றும் இந்த ஏ இன்புட்டில் எதுவாக இருந்தாலும் இந்தப் பக்கம் அவுட்புட்டிற்கு அது செல்கிறது இதைத்தான் நான் ஏற்கனவே கூறியிருந்தேன் அவுட்புட் வோல்டேஜ் லோடு பொருத்து மாறுவதை நாம் தவிர்க்க வேண்டும் என்று நான் சொன்னது இதுதான் இப்போது மற்றொரு சர்க்யூட் இருக்கக்கூடும் இது இன்வெர்ட்டிங் ஆப் ஆம்ப் சரி எனவே இன்வெர்டிங் மோட் ஆப் ஆம்ப் முறையைப் பயன்படுத்தவும் இதைப் பயன்படுத்தலாம் எனவே இதற்காக நாம் இந்த ஒரு சர்க்யூட்டை வைத்திருக்கலாம் எனவே இது ஒப் ஆம்ப் சர்க்யூட் இது இந்த பக்கத்தை நீங்கள் அடையாளம் காண முடியும் இது லேடர் ஏணி நெட்வொர்க் மேலும் இந்த எம் பி எம் பி ஒரு கரண்டை உருவாக்குகிறது வி பை 2 என்பது உங்களுக்குத் தெரியும் எபக்டிவ் வோல்டேஜ் தெவெனின் வோல்டேஜ் டிவைடட் பை அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் R எனவே வி பை 2 ஆர் இங்கே இந்த விஷயத்தில் இது V பை 4 மற்றும் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஆகவும் உள்ளது எனவே உற்பத்தி செய்யப்படும் கரண்ட் வி பை 4 ஆர் மேலும் இதேபோல் இது V பை 8R V பை 16R என்று தொடர்ந்து செல்லும் மேலும் இது இந்த டைரக்ஷனில் செல்லும் கரண்ட் மேலும் இது விர்ச்சுவல் கிரவுண்ட் ஆக்சுவல் கிரவுண்ட் இல்லை எனவே இந்த கரண்ட் இங்கு டைவேர்ட் ஆகிறது இப்படித்தான் ஆப் ஆம்ப் வேலை செய்யும் என்பது உங்களுக்கு தெரியும் எனவே நீங்கள் ஆப் ஆம்ப் தியரியை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அல்லது இந்த குறிப்பிட்ட ஆப் ஆம்ப் அம்சத்தைப் பற்றி நினைவு கொள்ள வேண்டும் நான் இன்வெர்டிங் மற்றும் இன்வெர்டிங் மோடில் எப்படி வேலை செய்யும் என்று எனவே இங்குள்ள அவுட்புட் இது இறுதி அனலாக் அவுட் புட் என்பது இன்வெர்டிங் ஆம்ப்ளிபையரில் அனைத்து கரண்ட்களும் இது மைனஸ் ஆர் மடங்கு இருக்கும் எனவே அதன்படி மைனஸ் V பை 2 மைனஸ் V பை 4 போன்று தொடர்ந்து பெறலாம் எனவே நீங்கள் அவற்றைச் சேர்த்தால் டிஏசிக்கு நாம் பெற்ற இக்குவேஷன் பெறுவீர்கள் இப்போது ஒரு ஆப் ஆம்பைப் பயன்படுத்துவதற்கு இடையில் ஒரு பஃபர் வைத்திருக்கிறோம் இது தெளிவாக இருக்கிறதா எனவே இது லேட்டர் இன் அவுட்புட்டில் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் இது மட்டும் அல்ல ஒரு டிஏசி வேலை செய்ய இன்னும் பல விஷயங்கள் தேவைப்படுகின்றன எனவே இவை கூடுதல் சர்கிட் அவை என்னவென்று பார்ப்போம் எனவே தொடங்குவதற்கு இங்கே நாம் பார்ப்பது ஃபிளிப் ஃப்ளாப்புகள் இது ஆக்சுவலாக ரெஜிஸ்டர் டிஜிட்டல் டு அனலாக் மாற்றத்திற்கு எத்தனை பிட்டுகள் தேவைப்படுகிறதோ அத்தனை ஃபிளிப் ஃப்ளாப்புகள் கொண்ட ரிஜிஸ்டர் ஐ நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள் எனவே இங்கே 4 பிட்கள் காட்டப்பட்டுள்ளன ஆனால் அதை n பிட்களுக்கு நீட்டிக்க முடியும் எனவே இந்த ரெஜிஸ்டர் டிஜிட்டல் தகவல்களை ஸ்டோர் செய்கிறது எனவே அது இன்புட் மாறாதவரை அவுட்புட் சரியாக உள்ளது எனவே அவுட்புட் நிலையானதாக இருக்கிறது அவுட்புட் மாறாமல் இருப்பது முக்கியம் எனவே இந்த வேல்யூவின் அடிப்படையில் இது ஹை அல்லது லோ இந்த துல்லியமான வோல்டேஜ் சோர்ஸ் மற்றும் லெவல் ஆம்ப்ளிபையர் இந்த அவுட்புட் வேல்யூவை டிஸ்டில்டு அனலாக் கண்வர்ஷன் நடக்கும் பொழுது ஒரு துல்லியமான ஒல்டேஜ் அதாவது ஜீரோ வோல்ட் அல்லது ஒரு அதிகமான வோல்ட்ஏஜ் 10 வோல்ட் ஆக நிலையாக வைத்து இருக்கிறது இந்த டிஏசி கன்வெர்ஷன் இன் போது இது மாறக்கூடாது இல்லையெனில் அவுட்புட் என்பது டிஜிட்டல் இன்புட் டில் இருந்து வேறுபட்டிருக்கும் எனவே இந்த டிஜிட்டல் டேட்டா இங்கே ஷிப்ட் செய்யப்பட்டு இங்கு துள்ளியமாக வைக்கப்படுகிறது அதற்குண்டான மாற்றப்பட்ட பைனரி அவுட் புட் வோல்டேஜ் லவெல்ஸ் ஏணியின் இன் புட்டில் வைக்கப்படுகிறது இது உங்கள் இறுதி VA இந்த VA நாம் இப்போது விவாதித்த அந்த பஃபர் ஆம்ப்ளிபையருக்கு செல்லும் எனவே சரியான மாற்றத்திற்கு இது தேவைப்படுகிறது எனவே டிஏசி கன்வர்ஷன் இன்போது வோல்டேஜ் மாறாமல் ஒருமைப்பாட்டை பராமரிக்கிறது எனவே இந்த லெவல் ஆம்ப்ளிபையர் இன் வேலையானது லேடர் நெட்வொர்க்கிற்கு வழங்கப்படும் சிக்னல்கள் லோ அல்லது ஹை எல்லாவற்றுக்கும் மாறாது ஒரே அளவில் வைத்திருக்கும் எனவே அது 1 என்பது 9 8 வோல்ட் மற்றொன்று 10 1 வோல்ட் ஆக இருக்கக்கூடாது எனவே அவ்வாறு சர்க்யூட்டுகளில் சிறு மாறுதல்கள் இல்லாததை உறுதிப்படுத்த வேண்டும் இப்போது டிஜிட்டல் டேட்டா இங்கே வருகிறது மேலும் இந்த டிஜிட்டல் டேட்டா ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரோப் பல்ஸ் இருக்கும்போது மாற்றப்படுகிறது அல்லது படிக்கப்படுகிறது இல்லையெனில் அது 0வாக உள்ளது எனவே இந்த பதிவு செய்யப்பட்ட அவுட்புட் மாறாமல் இருக்கும் அது மாறாது டிஜிட்டல் இன்புட் நிலையான பின்பே READ IN ஸ்ட்ரோப் பல்ஸ் வரும் அதன் பின்னர் இன்புட் ரெஜிஸ்டருக்கு மாற்றப்படும் மேலும் அதைத் தொடர்ந்து அடுத்த ரீடிங் வரும் வரை அது அங்கேயே இருக்கும் READ IN ஸ்ட்ரோப் வந்த பின்னர் அது மாற்றப்படும் எனவே இது உங்களுக்குத் தெரியும் டிரான்சியன்ட்ஸ்ஐ தவிர்ப்பது அல்லது ஒருமைப்பாட்டை பேணுவதற்காக இது பயன்படுகிறது எனவே இது தேவைப்படும் கேட்டிங் மற்றும் இவை அனைத்தும் மற்றும் அண்ட் கேட்ஸ் இது எவ்வாறு இயங்குகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் இந்த குறிப்பிட்ட ஃபிளிப் ஃப்ளாப்புகளுக்கு அல்லது ரெஜிஸ்டருக்கு டேட்டா மாற்றப்பட்டு டேட்டா படிக்கப்படுவதற்கு இடையில் இப்போது டேட்டா மாற்றத்திற்கு இடையில் ஒரு செட்டிலிங் டைம் தேவைப்படுகிறது மற்றும் அது செட்டில் ஆனவுடன் கன்வெர்ஷன் நடைபெறுகிறது அதன் பின்னர் நீங்கள் வேறு ஒரு டேட்டாவை ரீட் செய்யலாம் எனவே இதுதான் டிஏசி உபயோகத்தின் போது மேக்ஸிமம் ரேட் ஆஃப் கன்வென்ஷனிற்காண முதன்மைக் காரணி ஏனென்றால் இந்த குறிப்பிட்ட ரெஜிஸ்டர் அல்லது flip flopகளுக்கு குறிப்பிட்ட ரைஸ் டைம் பால் டைம் உள்ளது இவை எல்லாம் டிஏசி இன் மாக்ஸிமும் ரேட் ஆஃப் கண்வர்சனுக்கு கருத்தில் கொள்ள வேண்டும் இப்போது உங்களிடம் பல டிஜிட்டல் இன்புட் லைன்ஸ் இருந்தாள் மற்றும் அதை அனலாக் சிக்னலாக மாற்ற விரும்பினால் அதற்கேற்றார் போல் அத்தனை டிஏசி வைத்துக் கொள்ளலாம் மற்றும் அதை எப்பொழுதெல்லாம் நீங்கள் ரட் செய்கிறீர்களோ அப்போதெல்லாம் flip flop ரெஜிஸ்டர் அவுட்புட்டை ஹோல்ட் செய்யும் அதாவது சரியான அவுட்புட் கிடைக்கும் பின்னர் அடுத்த ரீடிங் வரும் அது கன்வெர்ட் செய்யப்பட்டு அவுட்புட் கிடைக்கும் எனவே இப்படித்தான் இது வேலை செய்யும் ஆனால் இதில் செலவை குறைக்க நீங்கள் விரும்பினால் அங்கு மல்டிபிளக்ஸ் சிங் செய்ய ஒரு வாய்ப்பு உள்ளது இன்புட் சிக்னல்களை ரீட் செய்வதற்கு இடைப்பட்ட காலத்தில் மற்றொரு டிஜிட்டல் டேட்டாவை அனலாக் ஆக மாற்றி பின்னர் அடுத்ததை ரீட் செய்யலாம் இப்பொழுது நீங்கள் ஒரு டி ஏ சி கொண்டு பல டிஜிட்டல் இன்புட் சிக்னல்களை மாற்றுவதை பற்றி யோசிக்கலாம் ஆனால் இந்த ஏற்பாட்டிற்கு நமக்கு சில கூடுதல் சர்க்யூட்டுகள் தேவைப்படும் அவற்றைப் பற்றி நாம் இப்போது விவாதிப்போம் எனவே இது என்ன இந்த அனலாக் அவுட்புட் குறிப்பிட்ட சேனலில் இருந்து வருகிறது இது டிஜிட்டல் இன்புட் லைன்கள் இது டிஏசி கன்வெர்ட்டர் மற்றும் இது சேனலை பொருத்து டிஜிட்டல் இன்புட் 1 அல்லது இன்புட் 2 அல்லது இன் புட் 3 நீங்கள் இந்த அவுட் புட்டை இவற்றில் ஏதேனும் ஒன்றிற்கு எடுத்துச் செல்கிறீர்கள் அடுத்த முறை இது வேறு ஒரு சேனலை கன்வெர்ட் செய்யும் இங்கு இருக்கும் இதற்கு என்ன ஆகும் இந்த சிக்னல் இதற்குமுன் ஒரு தனிப்பட்ட டி ஏ சி ஆக இருந்தால் இந்த சிக்னலை ரெஜிஸ்டர் இன் அவுட்புட் மற்றும் லெவல் ஆம்ப்ளிபைய ரில் இருக்கும் எனவே நாம் திரும்ப பார்ப்போம் இது தனிப்பட்ட டிஏசியாக இருந்தால் இந்த லெவல் ஆம்ப்ளிஃபையர் அதைக் கொண்டு இருக்கும் ஆனால் தனிப்பட்ட டிஏசியாக இல்லை என்றால் அது இங்கு வந்த பிறகு அந்த அவுட்புட் என்னவாகும் இதற்காக நமக்கு ஒரு சாம்பல் அண்ட் ஹோல்ட் சர்க்யூட் தேவைப்படுகிறது அது திரும்பி வந்து அதே டிஜிட்டல் இன்புட் சிக்னலை ரீட் செய்து அவுட்புட்க்கு பாஸ் செய்யும் வறை நீங்கள் ஒரு டிஏசியை கொண்டு பல சிக்னல்கள் டிஜிட்டல் சிக்னல்களை டீகோட் செய்ய விரும்பினால் இதுதான் சாம்பல் அண்ட் ஹோல்ட் சர்க்யூட்டிற்கான அவசியம் மற்றும் அதற்கு அதன் அவுட்புட்டில் நாம் பயன்படுத்துவது ஒரு பஃபர் அதன் பிறகு ஒரு ஆப் ஆம்ப் போடுகிறோம் இது ஒரு கெப்பாசிட்டர் இது ஒரு சாம்பிள் அண்ட் ஹோல்ட் சர்க்யூட் இது இங்கு சாம்பல் செய்யப்படுகிறது சாம்பல் செய்யும் பகுதி இங்கு காட்டப்பட்டுள்ளது மற்றும் இதற்கு மிக அதிக இன்புட் இம்பெடன்ஸ் உள்ளது அதனால் கெப்பாசிட்டர் மிக மெதுவாக டிஸ்சார்ஜ் செய்யப்படும் எனவே அடுத்த சாம்பிள் வரும்வரை அவுட்புட் கிட்டத்தட்ட அதே நிலையில் இருக்கும் அதே சமயம் அது கணிசமான அளவு லீக் ஆகாத அளவிற்கு வேகமாகவும் இருக்க வேண்டும் இம்பெடன்ஸ் மிக அதிகமாக இருந்தாலும் எனவே ஆர்சி கான்ஸ்டன்ட் மிக அதிகமாக இருக்கும் இருப்பினும் நாம் இதை மிகக் குறைவான லெவலுக்கு குறைந்து இண்டெகிரைடி குறையாத அளவிற்கு பார்த்துக் கொள்ள வேண்டும் சாம்பிலிங் ரேட் கெப்பாசிட்டர் ஐ பொறுத்தது எப்படி என்றால் அது வேகமாக டிஸ்சார்ஜ் ஆகும் அல்லது வோல்டேஜ் குறையும் மற்றும் உருவாக்கப்படும் அனலாக் சிக்னலின் பிரக்கியன்ஸி எனவே நிக்விஸ்ட் ரேட் என்று ஒன்று உள்ளது டிஜிட்டல் சிக்னல் பிராசசிங் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வெளிப்பாடு இல்லையென்றால் அதைப் பற்றி நீங்கள் கவலைப்படத் தேவையில்லை அதாவது பிரீகுவேன்ஸி அதிகமாக இருந்தால் வேகமாக சாம்பல் செய்ய வேண்டும் மற்றும் பிரீகுவேன்ஸி அளவு குறைவாக இருந்தால் அதாவது மெதுவாக நகரும் சிக்னலை குறைவான ரேட்டில் சாம்பல் செய்யலாம் எனவே இதுதான் யோசனை எனவே இப்போது நாம் டிஏசியின் செயல்திறன் சிக்கலுடன் தொடர்புடைய ஒன்றிற்கு வருகிறோம் எனவே ஒரு டிஏசி செயல்திறன் குறித்து மேலும் பல அம்சங்கள் உள்ளன அவற்றை நாம் ADC பற்றி பார்க்கும்போது எடுத்துக்கொள்வோம் ஏனென்றால் சில விஷயங்கள் பொதுவாக உள்ளது எனவே அவற்றை இணையாக விவாதிப்போம் அனலாகிலிருந்து டிஜிட்டல் மாற்றத்திற்கு தேவையான அறிமுகத்தை அடுத்தடுத்த வகுப்புகளில் நாம் எடுத்துக் கொள்ளலாம் எனவே முக்கியமான விஷயங்களில் நிச்சயமாக துல்லியம் accuracy உண்டு இது தியரட்டிகள் வேல்யுவிற்கு உண்மையான வேல்யு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது என்பதற்கான ஒரு அளவுகோலாகும் நிச்சயமாக இது முக்கியமானது இது துல்லியமான ரெஜிஸ்டர்ஸ் மற்றும் ரிபரன்ஸ் வோல்டேஜ் சப்லை பொறுத்தது அதை நாம் குறிப்பிட்டுள்ளோம் ஏன் அந்த பகுதி குறிப்பிட்ட பிளாக் மற்றும் கூடுதல் சர்க்யூட்டுகள் தேவை என்று அடுத்தது ரெசல்யூசன் அது வோல்டேஜ் இன் மிகக்குறைந்த அதிகரிப்பை அடையாளம் காணக் கூடியது ஆகும் எனவே இது எல் பி யுடன் தொடர்புடையது இது இன்புட் டிஜிட்டல் சிக்னலில் உள்ள பிட்களின் எண்ணிக்கையைப் பொறுத்தது பிட்களின் எண்ணிக்கை சிறியதாக இருந்தால் குறைவாக இருந்தால் நிச்சயமாக எல் பி தொடர்பான வேல்யு குறைவாக இருக்கும் பிட்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் அது 1 பை 2 பவர் n அல்லது 2 பவர் n மைனஸ் 1 என்பது லேடரை பொருத்து அல்லது வெயிட்டட் ரேசிஸ்டரை பொறுத்து அமையும் எனவே இவை இரண்டு முக்கியமான அம்சங்கள் இது உங்களுக்கு தனிப்பட்ட விஷயமாகத் தெரிந்தாலும் ஆனால் அவற்றுக்கிடையே சில தொடர்பு உள்ளது இந்த இரண்டு எடுத்துக்காட்டுகளில் நாம் பார்க்க முடியும் எனவே இது 4 பிட் லேடர் ஆக இருந்தால் இது 16 வோல்ட் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் ஆக இருந்தால் விரைவான கணக்கீட்டிற்கு உங்களுக்குத் தெரியும் அது வேறு சில வோல்டேஜ் ஆகவும் இருக்கலாம் அதன்படி நீங்கள் அதைக் கணக்கிடலாம் எனவே ரெசல்யூசன் என்பது 16 பை 2 பவர் 4 அதாவது 1 வோல்ட் நீங்கள் அக்யூரசி என்பது 0 1 சதவீதம் பிரேசிஷன்ஆம்ப்ளிபயர் ஐ கொண்டு எதிர்பார்த்தால் அது 16 மில்லி வோல்ட் ஆனால் இங்கு இருப்பதோ ஒரு லெவலுக்கும் அடுத்த லெவலுக்கும் வித்தியாசம் ஒரு ஓல்ட் இது மிகவும் அதிகமானது எனவே ரெசல்யூசன் ஐ மேம்படுத்துவதற்கு நீங்கள் அதிக பிட்களைப் பயன்படுத்தலாம் குறைந்த துல்லியமான காம்பநண்ட்ஸ்களை கொண்டும் இதைப் பெறலாம் ஏனென்றால் ரெசல்யூசன் மற்றும் ஆக்குரசி அவை ஒரு பகுதியாகும் மற்றும் வேறு ஒரு கேஸ் பார்ப்போம் 11 பிட் லேடர் மற்றும் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் 10 வோல்ட் பின்னர் ரெசல்யூசன் என்பது 10 பை 2 பவர் 11 அதாவது 5 மில்லி ஓல்ட் ஆக இருக்கும் நான் பயன்படுத்திய கம்போன்ஸ் அனைத்தும் 1 சதவிகிதம் சரியான அக்யூரசி அளித்தால் 10 வோல்ட் ரீபெரென்ஸ் வோல்டேஜ் இருக்கு ஆக்குரசி 1 சதவிகிதம் 100 மில்லி ஓல்ட் ஆகும் எனவே நீங்கள் 5 மில்லிவோல்ட் இடைவெளியில் சிக்னலை அளவிட முயற்சிக்கிறீர்கள் அதுதான் ரெசல்யூசன் ஆனால் ஆக்குரசி மிகக்குறைவாக 100 மில்லிவோல்ட்டாக இருப்பதால் அது ஒரு வித்தியாசமாக இருக்கக்கூடும் பின்னர் அத்தகைய அதிகமான ரெசல்யூசன் க்கு போவதனால் என்ன பயன் எனவே நீங்கள் அக்குரசியை உயர்த்துவதற்காக அதிக துல்லியமான கம்போநண்ட்ஸ்களை பயன்படுத்தலாம் அல்லது பிட்எண்ணிக்கையை குறைக்கலாம் இருப்பினும் அந்தவகையில் அது மிகவும் அதிகமானது எனவே இவை போன்ற சில விஷயங்களை நான் சொன்னது போல் அவை ஒன்றாக கருத வேண்டும் மற்றும் அதைப் பொறுத்து டிஏசி டிசைன் செய்யப் படவேண்டும் ஒரு டிஏசியைப் பார்க்கும்போது மற்ற முக்கியமான விஷயம் ஸ்லூவ் ரேட் என்று அழைக்கப்படுகிறது அது DAC இன் அனலாக் அவுட்புட் வேல்யூ சரியாக மாறக்கூடிய அதிகபட்ச ரேட் எனவே இது ஆப் ஆம்ப் ஆக இருக்கும் அவுட்புட் ஆம்ப்ளிபையர் இன் செயல்பாட்டைப் பொறுத்தது எனவே அவுட்புட் எவ்வளவு விரைவாக மாறலாம் ஆகவே இன்புட்டை குறைந்த வேல்யூவான 0 0 0 0 அல்லது 0 0 0 1 என திடீரென உயர்ந்த வேல்யூவான 1 1 1 1 இக்கு மாற்ற முடியுமானால் அவுட்புட் எவ்வளவு விரைவாக மாறும் என்பது ஆப் ஆம்ப்பின் ஸ்லூவ் ரேட்டை பொறுத்தது எனவே அதுவும் ஒரு முக்கியமான அளவுகோலாகும் இப்போது ஒரு டிஏசி செய்யப்படும்போது எனவே பெரும்பாலும் நீங்கள் மோனோடோனிசிட்டி டெஸ்ட் கருதுகிறீர்கள் மோனோடோனிசிட்டி டெஸ்ட் என்றால் மோனா டோன்ஸ் என்பது உங்களுக்குத் தெரியும் அதே விகிதத்தில் படிப்படியாக அது அதிகரிக்கும் எனவே அதைத்தான் நாம் காண வேண்டும் எனவே அது டிஜிட்டல் இன்புட் படிப்படியாக அதிகரிக்கப்படும் போது அதன் தொடர்புடைய அனலாக் அவுட் புட் அதே முறையில் அதிகரிக்க வேண்டும் இந்தப் படிகள் எல்லாம் ஏனென்றால் 1 வோல்ட் 2 வோல்ட் 3 வோல்ட் போன்றவை 1 ஓல்ட் ரெசல்யூசன் காரணமாக அப்படியே தொடர்ந்து செல்லும் எனவே அது அப்படித்தான் போகும் அல்லது அது 1 மில்லிவோல்ட் ரெசல்யூசன் என்றால் 1 மில்லிவோல்ட் 2 மில்லிவோல்ட் 3 மில்லிவோல்ட் என்று தொடர்ந்து செல்லும் உங்கள் டிஜிட்டல் இன்புட் டைப்பொறுத்து உங்கள் டிஜிட்டல் இன்புட் தொடர்ச்சியான முறையில் அதிகரித்தால் ஒரு நேரத்தில் 1 வேல்யூ அதிகரித்தால் அவுட்புட் இதே முறையில் அதிகரிக்க வேண்டும் இது கொடுக்கப்பட்டுள்ளது இதுதான் சரியான அவுட்புட் ஆனால் ஆக்சுவல் அவுட் புட் இது போன்றது என்று நீங்கள் கண்டால் இங்கு பார்ப்பது போல்ட் லைன் மற்றும் இவை இந்த மோனோடோனிசிட்டி டெஸ்ட்டைப் பயன்படுத்தி இவற்றையும் காணலாம் எனவே ஏதோ பிரச்சனை ஏதோ ப்ராப்ளம் எங்கோ உள்ளது எனவே இந்த டெஸ்ட் அனலாக் அவுட்புட் வோல்டேஜ் டிஜிட்டல் இன்புட்டைப் பொருத்து தொடர்ந்து அதிகரிக்கிறதா என்பதை சரி பார்க்கிறது எனவே என்ன வகையான பிரச்சினை இருக்க முடியும் எனவே இந்த குறிப்பிட்ட உதாரணத்திற்கு நீங்கள் பார்க்கலாம் எனவே இது ப்ளூ லைன் இது 0 0 1 1 பிறகு இது 1 வேல்யூ அதிகரிக்கப்பட்டு எனவே இது 0 1 0 0 ஆக இருக்க வேண்டும் அதற்கு பதிலாக நீங்கள் இங்கே பார்ப்பது 0 0 0 0 சரியா அதனால் அதாவது இந்த குறிப்பிட்ட பிட்டில் ஏதோ சிக்கல் உள்ளது இதேபோன்ற விஷயத்தையும் இங்கே நாம் கவனிக்க முடியும் எனவே இரண்டாவது எம் ஒரு சிக்கல் உள்ளது இது ஒரு 4 பிட் இரண்டாவது எம் பி சிக்கல் மற்றும் இது AND கேட் அல்லது அதன் கேட்டிங் அல்லது ஆம்ப்ளிபையர் இல் சிக்கல் இருக்கலாம் அதற்கேற்ப நீங்கள் அதை தீர்க்க வேண்டும் எனவே இது மோனோடோனிசிட்டி டெஸ்டில் இருந்து வருகிறது மற்றொரு டெஸ்ட் ஸ்டெடி ஸ்டேட் ஆகியோரசி டெஸ்ட் இதில் தெரிந்த டிஜிட்டல் நம்பரை ரெஜிஸ்டருக்கு கொடுத்து அனலாக் அவுட்புட் வோல்டேஜெய் ஒரு ஸ்டடி ஆக்யூரிட் மீட்டரை கொண்டு மெசர் செய்து தியரிடிக்கல் வேல்யுவுடன் கம்பேர் செய்கிறோம் எனவே நாம் ஏற்கனவே பேசிய அக்கியுரசி இதுதான் எனவே இவை நீங்கள் செய்யும் முக்கியமான விஷயங்கள் எனவே நாம் எடுத்துக்கொள்ளும் ஒரு எடுத்துக்காட்டு ஒரு பிராக்டிகல் டிஏசி 0808 ஆகும் எனவே டெக்சாஸ் இன்ஸ்றுமெண்ட்ஸ் டேட்டா சீட்டில் இருந்து உங்களுக்குத் தெரியும் இந்த குறிப்பிட்ட டிஏசி 8 பிட் டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் மேலும் இந்த வழியில் எழுதப்பட்டிருப்பதை நீங்கள் இங்கே காண்கிறீர்கள் இவை டிஜிட்டல் இன்புட் A1 முதல் A8 எனவே அவர்கள் அதைக் குறிப்பிட்டுள்ள வழி இதுதான் ஆனால் வெவ்வேறு வகையான வழியில் பெயரை கொண்டிருக்கலாம் எல் பி A நாட் ஆக இருக்கலாம் பின்னர் அது ஏ 7 போல பல வழியில் இருக்கக்கூடும் இப்போது இங்கே நீங்கள் காணும் மற்ற விஷயங்கள் பவர் சப்ளை 5 வோல்ட் மைனஸ்15 வோல்ட் செட்லிங் டைம் என்பது டேட்டா ரேட் கேட்டிங் வழியாக ரீட் in ஸ்ட்ரோப் மற்றும் ரெஸிஸ்டர் டிரன்சியண்ட் ரைஸ் டைம் பால் டைம் இவை அனைத்தும் செட்டிலாக வேண்டும் அதன் பின்னர் அடுத்த முறை டேட்டாவை ரீட் செய்ய முடியும் அந்த செட்லிங் டைம் முக்கியம் எனவே அது மாக்ஸிமும் ரேட் ஆப் கன்வர்ஷனையும் கொடுக்கிறது இது ஒரு முக்கியமான ஃபேக்டர் இது 0808 ற்கு 150 நானோ செகண்ட் ஸ்லூவ் ரேட் என்பது இன்புட் டைப் பொறுத்து எவ்வளவு வேகமாக அவுட்புட் மாற முடியும் என்பது இது 8 மில்லி ஆம்பியர் பெர் செகண்ட் ரிலேடிவ் அக்யுரசி என்பது 0 19 அப்சொல்யுட் அக்யுரசி என கண்டறியப்பட்டுள்ளது இது ரெபரன்ஸ் வோல்டேஜ் மற்றும் சில விஷயத்தில் இருந்து வருகிறது பின் 4 இல் அவுட்புட் ரேஞ்ச் குறைவானது மைனஸ் 0 6 வோல்ட் டு பிளஸ் 0 5 வோல்ட் வரை ஆனால் உண்மையில் இது ஒரு குறிப்பிட்ட அளவிலான கரண்ட் அளிக்கிறது அதை ஒரு ஆம்ப்ளிபையரில் செலுத்தி வரும் அவுட்புட் வோல்டேஜ் வேறுபட்டதாக இருக்கும் எனவே அதை ஒரு உதாரணம் மூலம் பார்ப்போம் இது பின் 4 இல் அவுட் புட் கரண்ட் 0 டு I ரெஃபரன்ஸ் இது நமக்குமுக்கியத்துவம் வாய்ந்தது இது அதிக அர்த்தமுள்ளதாக இருக்கிறது இது I ரெஃபரன்ஸ் I ரெஃபரன்ஸ் இங்க இருந்து வருகிறது இது V ரெஃபரன்ஸ் இது R ரெஃபரன்ஸ் இதை நாம் டிவைட் செய்தால் இது வெளியிலிருந்து கனெக்ட் செய்யப்பட்டுள்ளது பிறகு நமக்கு I ரெஃபரன்ஸ் கிடைக்கும் எனவே கரண்ட் என்பது டிஜிட்டல் இன்புட்ஸ்ஐ பொருத்து ஜீரோவிலிருந்து I ரெஃபரன்ஸ் வரை மாறுகிறது இந்த I ரெஃபரன்ஸ் இந்த ரேசிஸ்டன்ஸ் வழியாக வரும் மற்றும் அதைப் பொருத்து அவுட்புட் வோல்டேஜ் ஜெனரேட் ஆகும் எனவே இந்த குறிப்பிட்ட அவுட்புட் வோல்டேஜ் பற்றி அதிக கவலை தேவை இல்லை ஆனால் டிஜிட்டல் இன்புட்டைப் பொருத்து மாறுகின்ற அவுட்புட் கரண்ட் அதைப் பற்றி தான் நமக்கு அக்கறை இந்த குறிப்பிட்ட டிஏசிவிற்கு அதன் பின்னர் ஒரு ஆப் ஆம்ப் அடிப்படையிலான ஆம்ப்ளிபையர் இருக்கும் எனவே இது எவ்வாறு இயங்குகிறது என்பதைப் பார்ப்போம் ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம் எனவே இந்த ஏற்பாட்டில் A1 என்பது MSB மற்றும் A8 என்பது LSB என்று நாம் பார்த்தோம் இப்படித்தான் டேட்டா ஷீட்டில் குறிப்பிடப்பட்டிருந்தது எனவே ஆனால் வேறு வகையான நாமன்கிலேச்சர் பயன்படுத்தினால் A நாட் முதல் A7 வரை A நாட் LSB மற்றும் A7 என்பது MSB ஆகும் பின்னர் நாம் அதன் பெயரை மட்டும் மாற்ற வேண்டும் மற்றவை எல்லாம் சரியாக வேலை செய்யும் எனவே நாம் A1 மற்றும் அது தொடர்புடைய V1 பற்றி குழப்பமடையத் தேவையில்லை எனவே இங்கே A1 MSB மற்றும் A8 LSB ஆகும் எனவே இதைத்தான் நாம் இங்கு இதற்கு முன்னர் பார்த்தோம் A1 என்பது MSB சரியானது A1 என்பது MSB மற்றும் A8 LSB ஆக உள்ளது அதன்படி அது செயல்படுகிறது எனவே I ரெஃபரன்ஸ் என்பது V ரெஃபரன்ஸ் பை R ரெஃபரன்ஸ் அது தெளிவாக இருக்கிறதா சரி எனவே இந்த I நாட் என்பது I ரெஃபரன்ஸ்ஐ இங்கு பெரும் டிஜிட்டல் இன்புட் டேட்டாவை மல்டிபிளை செய்தால் கிடைப்பது எனவே இது வி நாட் என்பது ஐ நாட் இன்டு ஆர் எனவே அவுட்புட் ஆம்ப்ளிபையர் இல் வி நாட் என்பது வீ ரெஃபரன்ஸ் பை R ரெஃபரன்ஸ் இந்த டிஜிட்டல் இன்புட் அதற்கான அனலாக் அவுட்புட்டாக லேட்டர் நெட்வொர்க்கில் மாறுகிறது பிறகு R ஆல் மல்டிபிளை செய்யப்படுகிறது எனவே இறுதியாக V நாட் என்பது R என்பது R ரெஃபரன்ஸ்க்கு ஈக்குவளாக இருந்தால் V ரெஃபரன்ஸ் இண்டு இது எனவே இது தான் தொடர்புடைய டிஏசி அனலாக் அவுட்புட் ஆகும் இது A1 இல் இருந்து A8 வரை எட்டு பிட்டுகள் இன்புட் சைடில் இருக்கும் டிஜிட்டல் இன்ப்புட்டை பொறுத்தது எனவே அனைத்து டிஜிட்டல் இன்புட்டும் 0 ஆக இருந்தால் V நாட் 0 ஓல்ட் மற்றும் அனைத்து டிஜிட்டல் இன்புட்களும் ஒன்றாக இருந்தால் அவுட்புட் என்பது 255 பை 256 இன்டூ V ரெஃபரன்ஸ் எனவே 0 996 இண்டு V ரெஃபரன்ஸ் மற்றும் அது வி ரெஃபரன்ஸ் 10 வோல்ட் என்றால் அது 9 96 வோல்ட்டாக இருக்கும் இப்படித்தான் டிஏசி செயல்படுகிறது எனவே இதன் மூலம் இந்த குறிப்பிட்ட வகுப்பின் முடிவுக்கு வருகிறோம் எனவே நாம் பார்த்தது என்னவென்றால் அந்த பப்பர் சர்க்யூட் லேடர் அவுட்புட்டில் பயன்படுத்துகிறோம் அது நெட்வொர்க்கை லோடு செய்யாமல் இருப்பதற்கும் அவுட்புட் வோல்டேஜ் இண்டெகிரைடியை உறுதி செய்வதற்கும் பயன்படுத்தப்படுகிறது ஒப் ஆம்ப் நான் இன்வெர்டிங் மோட் மற்றும் இன்வெர்டிங் மோடில் பப்பர் சர்க்யூட் ஆகப் பயன்படுத்தலாம் மேலும் டிஏசிக்கு கூடுதல் சர்க்யூட் தேவை இதில் ரெஜிஸ்டர் லெவல் ஆம்ப்ளிபையர் டிஜிட்டல் இன்புட்டை ரெஜிஸ்டருக்கு ஷிப்ட் செய்ய கேட்டிங் இவை அனைத்தும் மற்றும் டிஏசி முழுமையாக செயல்பட தேவையானவை டேட்டா ஷிப்ட் க்கும் டேட்டா ரீட் செய்வதற்கும் இடைப்பட்ட செட்டிலிங் டைம் தான் மேக்ஸிமம் ரேட் ஆஃப் கண்வர்சனை முதன்மையாக நிர்ணயிக்கிறது மற்றும் ஒரு டிஏசியை கொண்டு மல்டிபிள் சேனல்களுக்கான கன்வெர்ஷன் செய்ய சேம்பில் அண்ட் ஹோல்ட் சர்க்யூட் பயனுள்ளதாக இருக்கும் அக்யூரசி மற்றும் ரெசல்யூசன் ஒரு டிஏசியின் முக்கியமான செயல்திறன் பர்ஃபாமென்ஸ் மெட்ரிக்ஸ் மற்றும் நீங்கள் கண்ட டெஸ்டுகள் மோனோடோனிசிட்டி டெஸ்ட் ஸ்டெடி ஸ்டேட் அக்யுரசி டெஸ்ட் இவை வேறுபட்ட டெஸ்டுகள் இவற்றை செய்து கன்வென்ஷனில் ஏதாவது இஸ்யூஸ் இருந்தால் கண்டுபிடிக்க முடியும் ஸ்லூவ் ரேட் என்பது அனலாக் அவுட் புட் மாற்றத்தின் அதிகபட்ச வீதத்தை அளிக்கிறது இதுவும் ஒரு முக்கியமான அளவு மேலும் ஒரு பிராக்டிகல் 8 பிட் டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் டிஏசி 0808 பற்றியும் விவாதித்தோம் மற்றும் அது டிஜிட்டல் இன்பூட்டை அதற்கான அனலாக் ஈக்விவலெண்ட்டாக மாற்றுவதற்கு எப்படி பயனுள்ளதாக இருக்கிறது என்பதையும் பார்த்தோம்